அடுத்த உதாரண சிக்கலைப் பார்ப்போம் இது மிகவும் பொதுவான யோசனையுடன் தொடர்புடையது ராக்கெட் விளையாட்டையோ அல்லது கிரிக்கெட்டையோ விளையாடிய எவரும் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் கருத்தை புரிந்துகொள்வார்கள் டிவியில் வர்ணனையாளர்கள் பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள் ஸ்வீட் ஸ்பாட் என்பது உடலின் ஒரு புள்ளி என்னிடம் உள்ள ராக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நான் பந்தை அடித்தால் ராக்கெட்டைப் பிடிக்க செய்யும் முயற்சி மிகவும் சிறியது இதைப் புரிந்துகொள்வதற்கான குவான்டிடேட்டிவ் வழிகளைப் பற்றி பேசுவோம் இதனைவேறு வார்த்தைகளில் கூறுவதானால் முயற்சி சிறியதாக தேவைப்படும் ஒரு புள்ளி மற்றும் அதைச் சுற்றி புள்ளிகள் உள்ளன இந்த புள்ளியில் இருந்து நாம் விலகிச் செல்லும்போது முயற்சியின் தேவை அதிகரிக்கும் எனவேசென்டர் ஆப் பெர்க்குசன் தாளத்தின் மையம் Center of percussion என்று அழைக்கப்படும் இந்த யோசனையைத் தொடங்குவதற்கும் புரிந்துகொள்வதற்கும் மிக எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் சிக்கல் A புள்ளி ஒரு அச்சில் பொருத்தப்பட்ட ஒரு நீண்ட கம்பியை உள்ளடக்கியது தடியின் மாஸ் மையம் 3 மீ தொலைவில் உள்ளது தடியின் மொத்த நீளம் 6 மீ மற்றும் ஒரு போர்ஸ் 36 N ஒரு புள்ளியில் d d தடியின் தொலைவில் இருந்து d மற்றும் தடியின் எடை சுமார் 96 N ஆக இருப்பதால் தடியில் செயல்படும் இந்த 36 N போர்ஸின் செயல் காரணமாக எதிர்வினை சக்தி A இல் உணரப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதைச் செய்வோம் பின்னர் நாம் தொலைவு d ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது டான்ஜென்ஷியல் அக்ஸல் ரியாக்ஷன் 0 ஆக இருக்கும் இந்த சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்ப்போம் நான் 36 N சக்தியை ஒரு குறியீட்டு மூலதனம் மூலம் மாற்றப் போகிறேன் மேலும் இந்த சிக்கலை F மற்றும் d அடிப்படையில் தீர்க்க முயற்சிக்கப் போகிறோம் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்பும் முதல் விஷயம் என்னவென்றால் கைனமாட்டிக்ஸ் இயக்கவியல் முக்கியமானது A இலிருந்து G வரையிலான தூரம் எனவே இது ஒரு அங்குலார் வேலோசிட்டியில் கோண வேகத்தில் angular velocity சுழன்றால் மற்றும் ஒரு அங்குலார் அக்ஸலரேஷன் கோண முடுக்கம் angular acceleration இருந்தால் மற்றும் நீளம் மொத்த நீளம் 6m எனில் இந்த நீளம் அதாவது நிலையான புள்ளி A இலிருந்து G இன் அக்ஸலரேஷன்முடுக்கம் acceleration இரண்டு பகுதிகளைக் கொண்டுள்ளது டான்ஜென்ஷியல் அக்ஸலரேஷன் உள்ளது இது ஒரு அளவு மற்றும் ஒரு சாதாரண அக்ஸலரேஷன் உள்ளது எனவே கோண இயக்கத்தையும் நேரியல் முடுக்கங்களையும் டான்ஜென்ஷியல் மற்றும் இயல்பான அர்த்தத்தில் தொடர்புபடுத்த முடியும் என்று இயக்கவியல் நமக்குச் சொல்கிறது எனவே இப்போது நாம் கம்பியின் பிரீ பாடி வரைபடத்தை வரைவோம் பலகையின் தளத்தில் புவியீர்ப்பு செல்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்மிடம் G உள்ளது இந்த கட்டத்தில் ஒரு சாதாரண எதிர்வினை மற்றும் ஒரு டான்ஜென்ஷியல் எதிர்வினை உள்ளது ஒரு போர்ஸ் விசை F ஆனது தடியின் முடிவில் இருந்து d தூரத்தில் செயல்படுகிறது நாங்கள் முன்பு முடிவு செய்த டான்ஜென்ஷியல் அக்ஸலரேஷன் ஒரு சாதாரண அக்ஸலரேஷன் மற்றும் எனவே இந்த தடி AGB இல் செயல்படும் ஒரே போர்ஸ் விசை B என்பது தடியின் முடிவைக் குறிப்பதால் B முடிவில் இருந்து d ல் செயல்படும் ஒரு போர்ஸ் விசை F மற்றும் இரண்டு எதிர்வினைகள் இயல்பான எதிர்வினை மற்றும் இயல்பான எதிர்வினை மற்றும் எதிர்வினை பிவோட் A இல் டான்ஜென்ஷியல் இது அளவு எனவே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது சக்தி சமநிலையைப் பயன்படுத்துவதாகும் எனவே நான் A க்கு எதிரான அனைத்து இயல்பான எதிர்வினைகளையும் நேர்மறையாக எடுத்துக் கொண்டால் நாம் கண்டுபிடிப்பது மற்றும் உடனடி அங்குலார் வேலோசிட்டி கோணத் திசைவேகம் என்பதை இது குறிக்கிறது எனவே இப்போது தொடு விசை சமநிலையை எடுத்துக் கொள்வோம் அனைத்து தொடு சக்திகளின் கூட்டுத்தொகை மாஸ் நேர டான்ஜென்ஷியல் அக்ஸலரேஷன் ஆகும் இந்த முழு தடியிலும் டான்ஜென்ஷியல் அர்த்தத்துடன் செயல்படும் ஒரே தொடு விசை என்பது இயக்கத்திற்கு டான்ஜென்ஷியல் அல்லது தடிக்கு செங்குத்தாக பேர்பெண்டிகுலார் இங்கு மட்டும் தொடுவிசை அல்ல F உம் உள்ளது பின்னர் கடைசி சமன்பாடு நாம் யோசனையுடன் செய்ய வேண்டும் நான் எதிர் கடிகார கணங்களை நேர்மறை என்று சொன்னால் எனவே G பற்றிய கணங்களை ஏற்படுத்தும் சக்திகள் மற்றும் F ஒரு கணத்தை ஏற்படுத்துகிறது F ஒரு கணத்தை ஏற்படுத்துகிறது வேறு எந்த சக்தியும் G பற்றி ஒரு கணத்தை ஏற்படுத்தாது எனவே கடிகார திசையில் கணத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த அர்த்தத்தில் அது எதிர்மறையான குறியைப் பெறுகிறது மறுபுறம் F ஆனது எதிர் கடிகாரத் திசையில் கணத்தை ஏற்படுத்துகிறது எனவே IG க்கு சமம் இந்த விஷயத்தில் இது

எனவே இந்த இரண்டாவது சமன்பாட்டை மீண்டும் எழுதுகிறேன் இப்போது நாம் இங்கே l பகுதியில் கவனமாக இருக்க வேண்டும் தடியின் அங்குலார் மொமெண்டம் L என்பது கம்பியின் மொத்த நீளம் எனவே இந்த விஷயத்தில் அது ஆக இருக்கும் அதனால் F என்பது அறியப்பட்ட அளவு என்னிடம் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன நான் இதை 2 இதை 1 என்று அழைக்கிறேன் இது சமன்பாடு 3 ஆகும் இது என்னவாக இருக்கும் மற்றும் தொடர்புடையது மற்றும் தொடர்புடையது என்பதைக் கண்டறிந்து 2 மற்றும் 3 ஐத் தீர்க்க முடியும் எனவே 2 மற்றும் 3 ஐச் சேர்த்தால் என்னிடம் என்ன இருக்கும் இது தடி பார்க்கும் அங்குலார் அக்ஸ்லெரஷன் கோண முடுக்கம்angular acceleration எனவே இப்போது க்கு தீர்வு காண இந்த சமன்பாடுகளில் ஏதேனும் ஒன்றை நான் எடுக்கலாம் நான் சமன்பாடு எண் 2 ஐ எடுத்துக்கொள்கிறேன் அது கூறுவது இது குறிப்பது எனவே இதை இப்படி எழுதுகிறேன் நாம் ஒரு தடிக்குத் திரும்புவோம் இது பிவட் ஏ இங்கு மாஸ்ஸின் மையம் உள்ளது இறுதிப் புள்ளி d உள்ளது மற்றும் தூரத்தில் F செயல்படும் போர்ஸ் உள்ளது இப்போது இந்த கட்டத்தில் ஒரு சாதாரண எதிர்வினை மற்றும் ஒரு டான்ஜென்ஷியல் எதிர்வினை உள்ளது டான்ஜென்ஷியல் எதிர்வினை F இன் மதிப்புடன் அளவிடப்படுகிறது எனவே F இன் மதிப்பு அதிகமாக இருந்தால் இன் மதிப்பு அதிகமாக இருக்கும் மற்றும் F இடையேயான விகிதாச்சாரத்தின் இந்த மாறிலி உங்களிடம் இருக்கும் அது இதன் மதிப்பு அதிகமாகும் எனவே நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் அதாவது இது G இலிருந்து B இலிருந்து சரியாகச் செயல்பட்டால் அதற்க்கு பதில் ஆகும் மட்டும் அல்ல F ஐச் சார்ந்தது அல்ல என்பது இன்னும் ஆச்சர்யம் இல்லையா R t என்பது 0 என்பதன் பொருள் என்னவென்றால் இந்த இடத்தில் ஒரு சக்தியைப் பயன்படுத்துவதன் விளைவை பிவட் A உணரவில்லை அதைக் குறிப்பிடுவதற்காக நான் இதை C என்று அழைப்பேன் எனவே A இல் உள்ள எதிர்வினை சக்திகளில் இந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளி C இல் எந்த அளவு போர்ஸ்ஸும் செயல்படுவதை நான் உணரவில்லை உண்மையில் நீங்கள் கவனித்தால் ஒரு மற்றும் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்தத் தடியானது அங்குலார் திசைவேகத்துடன் கூடிய அங்குலார் சென்ஸில் அர்த்தத்தில் சுழன்று கொண்டிருந்தால் தடியை A பிவட் இல் வைத்திருக்கத் தேவையான போர்ஸனது வெறுமனே அக அளவிடப்படுகிறது அதுதான் நமது சென்ட்ரிபெடல் போர்ஸ் மையவிலக்கு விசை அல்லது அது சுழலும் உள்ளமைவில் கம்பியைப் பிடிக்கத் தேவையான போர்ஸ் ஆகும் இருப்பினும் F ஐச் சார்ந்து இல்லை அதாவது F இன் விளைவு இல் உணரப்படவில்லை எனவே இப்போது இந்த F எந்த இயல்பிலும் இருக்கலாம் அதாவது F என்பது காலத்தின் செயல்பாடாக இருக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் F ஐ 0 ஆக இருந்தால் F என்ற போர்ஸ் விசை உணரப்பட்டு மீண்டும் 0 ஆக இருக்கும் ஆனால் இந்தக் குறிப்பிட்ட புள்ளி C யில் உணரப்படும் போர்ஸ்விசை என்பது இந்த போர்ஸ் விசையின் F இன் செயலால் உணரப்படும் தடியின் இயக்கம் முடுக்கம் F ஐச் சார்ந்தும் இருந்தாலும் இது பாதிக்கப்படுகிறது எனவே அங்குலார் முடுக்கம் F ஐப் பொறுத்தது பொறுத்து இல்லை நான் ஒரு பேட்ஸ்மேனாக இருந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நான் இந்த பேட்டை பிடித்துக் கொண்டிருந்தால் இந்த குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு பந்து வந்து பேட்டைத் தாக்கினால் இதன் அர்த்தம் என்ன அப்போது இங்கு நான் உணரும் விசையானது ஒரு விசை இருந்தது இங்கே என் கையில் இருக்கும் எதிர்வினை விசையானது இந்த கட்டத்தில் O பந்து அடிக்கும் போது ஒரு விசை தோன்றியதா இல்லையா என்பதைப் பொறுத்து இருக்காது எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பந்து இந்த புள்ளியை சரியாகத் தாக்கினால் பந்து எனது ராக்கெட் அல்லது கிரிக்கெட் மட்டையைத் தாக்குவதை நான் உணரமாட்டேன் அதைத்தான் நாம் பொதுவாக ஸ்வீட் ஸ்பாட் என்று குறிப்பிடுகிறோம் இப்போது சீரான ஆரம் கொண்ட ஒரு கம்பிக்கு அது முடிவில் இருந்து தொலைவில் உள்ளது எனவே நீங்கள் ஒரு பேஸ்பால் வீரர் என்று வைத்துக்கொள்வோம் அங்கு தடி ஒரு சீரான ஆரம் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது விளிம்பிலிருந்து தூரம் பந்தை அடிப்பது உள்ளங்கையால் உணரப்படாது வைத்திருக்கும் நபரால் முடிவில் இருந்து ஒரு தூரம் இருக்கும் இந்த மட்டையின் வேறு எந்த வடிவத்திற்கும் ஒரு கிரிக்கெட் பேட் அல்லது டென்னிஸ் ராக்கெட் என்று வைத்துக் கொள்வோம் ஸ்வீட் ஸ்பாட்டின் இந்த உண்மையான நிலை அதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் அது இருக்காது என்று சொல்லுங்கள் அது இந்த உடலின் மாஸ்ஸின் மையத்தின் உண்மையான மொமெண்ட் ஆப் இன்னர்ஷியா சூத்திரத்தை பொறுத்தது நீங்கள் நிச்சயமாக மொமெண்ட் ஆப் இன்னர்ஷியா ன் ஒரு புள்ளியைப் பெற்றிருப்பீர்கள் இது அடிப்படையில் சொல்லும் டான்ஜென்ஷியல் எதிர்வினை நான் மட்டையை என் கையில் வைத்திருந்தால் ராக்கெட்யை அப்படித் திருப்புவதற்கு வழிவகுக்கும் அது கிட்டத்தட்ட 0 ஆக இருக்கும் எனவே இங்கு செயல்படும் போர்ஸ் இங்கே டான்ஜென்ஷியல் அர்த்தத்தில் உணரப்படாது முதலில் மட்டையை ஆடுவதற்குத் தேவையான சக்தியை மட்டுமே நான் உணருவேன் முதலில் மட்டையை ஸ்விங் செய்ய நான் மட்டையைப் பிடித்து சுழற்ற வேண்டும் அதற்கு இயற்கையாகவே ஒரு போர்ஸ் தேவைப்படும் அது மட்டையைப் பிடிக்கத் தேவையான சக்தி மட்டுமே எனவே பந்து மட்டையைத் தாக்கும் சந்தர்ப்பத்திலும் நான் இன்னும் வைத்திருக்க வேண்டிய ஒரே சக்தி அதுதான் பந்து ஸ்வீட் ஸ்பாட்டில் சரியாகத் தாக்கினால் நான் இன்னும் பிரயோகிக்க வேண்டும் இப்போது இதை மறுபடியும் பார்ப்போம் நான் பந்தை சரியாக ஸ்வீட் ஸ்பாட் புள்ளியில் அல்லாமல் அதன் அருகே அடித்தால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் நான் அறிந்தது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட தடிக்கு ஒரு கிரிக்கெட் பந்து அல்லது பேஸ்பால் மாதிரி ஒரு நல்ல எளிமைப்படுத்தப்பட்ட ஃபார்முலா தேவை நான் இப்போது டான்ஜென்ஷியல் எதிர்வினையை போர்ஸ் செயல்பட்ட புள்ளி ஆக திட்டமிடுவேன் இப்போது கடினமான பந்தைத் தாக்க கூடிய விளையாட்டு வீரர் அது டென்னிஸ் பந்தாக இருந்தாலும் சரி கிரிக்கெட் பந்தாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உங்கள் ராக்கெட் உங்கள் உள்ளங்கையில் திரும்பாது என்பதை அறிவார்கள் அதாவது திருப்பும் செயல் உங்கள் உள்ளங்கையில் சமநிலையற்ற ஒரு டான்ஜென்ஷியல் எதிர்வினை சக்தியுடன் இருக்க வேண்டும் அதேசமயம் பந்து ஸ்வீட் ஸ்பாட்டில் சரியாகத் தாக்கினால் சமநிலையற்ற தொடுவிசை இருக்காது அதாவது ராக்கெட்டைப் பிடிக்க உங்களுக்கு சாதாரண எதிர்வினை சக்தி மட்டுமே தேவைப்படும் எனவே இந்த கட்டத்தில் B விசையின் முடிவில் செயல்பட்டால் அது நேர்மறை மற்றும் இந்த கட்டத்தில் தொடுவிசை 0 க்கு செல்கிறது அப்படியானால் F ஆக இருக்கும் பின்னர் சக்தி கிட்டத்தட்ட 2F ஆக இருக்கும் எனவே இது ஒரு தூரம் இது இது மற்றொன்று எனவே இந்த கட்டத்தில் என்பது A முடிவிலிருந்து டான்ஜென்ஷியல் எதிர்வினை 0 க்கு சென்றால் டான்ஜென்ஷியல் எதிர்வினை இந்த கட்டத்தில் சரியாக இல்லாமல் சற்று பக்கமாக இருந்தால் நீங்கள் ராக்கெட் ஐ உணருவீர்கள் அது உங்களிடமிருந்து சற்று தொலைவில் இருந்தால் எதிர்வினை சக்தி நேர்மறையாக இருப்பதை நீங்கள் உணருவீர்கள் அதாவது ராக்கெட் பிடித்து கொள்ள நீங்கள் ராக்கெட் ஐ முன்னோக்கி தள்ள வேண்டும் அது உங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் அதைப் பிடித்துக் கொள்வதற்காக நீங்கள் ராக்கெட் உங்களை நோக்கி இழுக்க வேண்டும் ஆனால் இங்கே உள்ள விஷயம் என்னவென்றால் அதைச் சுற்றியுள்ள மாறுபாடுகளுடன் மட்டுமே அது நேர்கோட்டில் செல்கிறது எனவே d இல் அந்த நிலை A அல்லது அந்த நிலையில் இருந்து விலகி d இல் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் டான்ஜென்ஷியல் எதிர்வினை சக்தியில் சிறிய விலகல்களை மட்டுமே ஏற்படுத்தும் F உடன் நேரியல் அளவில் மட்டுமே அளவிடும் எனவே சென்டர் ஆப் பெர்க்குசன் தாள மையத்தின் பற்றிய முழு விவரங்களை விளக்குகிறது என்று நம்புகிறேன் மேலும் விளையாட்டு உபகரணகளில் உள்ள ஸ்வீட் ஸ்பாடில் எந்த விதமான கோண இயக்கம் மற்றும் அதன் உடனடியாக செயல்படும் சக்தி உள்ளங்கையில் மொழிபெயர்க்கப்படாது இப்போது ஒரு கிரிக்கெட் சூழ்நிலையில் திடமான உடல் என்பது இயக்கத்தின் அடிப்படையில் 3 துண்டுகள் கூடிய அமைப்பு ஆகும் எனவே தோள்பட்டை மூட்டு நிலையானது என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் பின்னர் முழங்கையில் நீங்கள் சில அசைவுகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் முழங்கை இறுக்கமாக இருந்தால் உங்களுக்கு மணிக்கட்டு உபயோகத்தில் வரும் எனவே மட்டையின் மீது செயல்படும் சக்தி இங்கே மேலும் கீழே உள்ளது நீங்கள் அதே கணக்கீட்டை நீட்டிக்கலாம் அது சற்று சிக்கலானதாக இருக்கலாம் ஏனெனில் இது ஒன்றுக்கு மேற்பட்ட சுதந்திரத்தை அசைவுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் ஆனால் அதைத் தவிர உங்கள் தோளில் உள்ள டான்ஜென்ஷியல் எதிர்வினை 0 ஆக இருக்கும் போர்ஸ் இன் புள்ளியை நீங்கள் இன்னும் கணக்கிட முடியும் இது புள்ளியை விளக்குகிறது என்று நம்புகிறேன் அடுத்த எடுத்துக்காட்டுகளில் இதை மேலும் விளக்க முயற்சிப்போம்